மின்னூட்டப் பரவலின் விநியோகத்தின் ஆற்றல் - II ஒரு உதாரணம் முந்தைய விரிவுரையில் என்னிடம் மின்னூட்டப் பகிர்வு இருந்தால் இதன் ஆற்றல் அல்லது மின்னூட்டங்களை ஒன்று திரட்ட செய்யப்படும் வேலையின் ஆற்றல் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 1 ஹாஃப் ரோ r ரோ r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d r d r பிரைம் மூலம் வழங்கப்படுகிறது என்று பார்த்தோம் நாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட மின்னூட்டப் பரவலுக்கான ஒரு உதாரணத்தை தீர்க்கப் போகிறோம் இதற்காக நாம் ஒரு சீரான மின்னூட்ட பரவல் ரோவை உள்ளே கொண்டு செல்லும் ஆரம் r அளவுள்ள ஒரு கோளத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே அதன் மீது சீரான மின்னூட்ட அடர்த்தி ரோ கொண்ட மின்னூட்டம் பெற்ற கோளத்தின் கன அளவு எனவே நிகர மின்னூட்டம் 4 பை by 3 R cube முறை ரோவாக இருக்கும் நான் ஆற்றலைக் கணக்கிட்டால் நான் அதை இரண்டு வழிகளில் செய்வேன் இதனால் மின்னூட்டங்களை ஒன்று சேர்ப்பதன் சமநிலையையும் நான் மேலே எழுதிய இந்த வெளிப்பாட்டையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் முதலில் நான் மின்னூட்டங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் அதனால் இடையில் நான் சிறிய r ஆரம் ஒரு கோளத்தை கொண்டுள்ள போது நான் புதிய மின்னூட்டம் கொண்டு மற்றும் நான் அதன் மீது ஒரு சிறிய ஷெல் சேர்க்க வேண்டும் மேலும் அதுவும் அடர்த்தி ரோவை சுமந்து செல்கிறது மற்றும் அதன் தடிமன் d r ஆக உள்ளது அவ்வாறு செய்வதற்கு நான் எவ்வளவு வேலை செய்திருக்கிறேன் செய்யப்படும் வேலை நிகர மின்னூட்டங்கள் கொண்டு வரப்படும் போது r மடங்கு உள்ள மின் அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் மற்றும் அது 4 பை r ஸ்கொயர் d r என்பது கன அளவு மடங்கு ரோ ஆகும் இப்போது சிறிய ஆரம் r கொண்ட இந்த கருப்பு கோளத்தின் காரணமாக r இல் மின்னழுத்தம் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 மடங்கு இந்த r ஆரத்திற்குள் உள்ள ஒரு மின்னூட்டம் வகுத்தல் r மடங்கு 4 பை r ஸ்கொயர் ரோ d க்கு சமமாக இருக்கும் உள்ளே சார்ஜ் ஆரம் r உள்ள இந்த கோளம் 4 பை வகுத்தல் 3 r கியூப்ட் ரோ Q 4π 3 r3ρ எனவே இந்த விநியோகஆற்றல் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 4 பை வகுத்தல் 3 r கியூப் ரோ வகுத்தல் r மடங்கு 4 பை r ஸ்கொயர் ரோ d r ஆகும் இதை நாம் வேலை செய்வோம் இந்த 4 பை ஐ ரத்து செய்கிறேன் அதனால் நான் 4 பை ஓவர் 3 எப்சிலோன் 0 என பெறுகிறேன் இங்கே இந்த ரோ இங்கே எனக்கு ரோ ஸ்கொயர் ஐ கொடுக்கிறது இந்த r r கியூப் உடன் ரத்து செய்யப்பட்டு எனக்கு r ஐ கொடுக்கிறது எனவே நான் 0லிருந்து கேப்பிட்டல் R வரை உள்ள தொகையீட்டில் விடப்பட்டுள்ளேன் ஏனென்றால் மின்னூட்டம் தொகுக்கப்பட்டது என்பதன் நிரூபணம் அதுதான் r raise to d r இது எனக்கு ஒரு விடையைக் கொடுக்கிறது 4 பை வகுத்தல் 3 எப்சிலோன் 0 ரோ ஸ்கொயர் முறை R 5 க்கு உயர்த்துகிறது என்பதுதான் விடை இதை நாம் மின்னூட்டங்கள் அடிப்படையில் எழுதுவோம் நீங்கள் ஏற்கனவே இந்த பக்கத்தில் நான் எழுதுவதை பார்த்துள்ளீர்கள் அதாவது Q என்ற நிகர மின்னூட்டங்கள் 4 பை வகுத்தல் 3 ரோ R கியூப் எனவே ரோ என்பது 3 கியூப் ஓவர் 4 பை R cubed க்கு சமமாக உள்ளது இங்கே இதை பதிலீடு செய்யும்போது மற்றும் நீங்கள் 4 பை வகுத்தல் 3 எப்சிலோன் 0 ரோ ஸ்கொயர் அதாவது 9 Q ஸ்கொயர் வகுத்தல் 16 பை ஸ்கொயர் R raise to 6 டைம்ஸ் R raise to 5 ஓவர் 5 க்கு சமமாக உள்ளது என பெறப் போகிறீர்கள் இந்த 4 பை ரத்து செய்யப்பட்டு உங்களுக்கு 4 பை ஐ கொடுக்கிறது இந்த 3 ரத்து செய்யப்பட்டு உங்களுக்கு 3 ஐ கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆற்றல் 3 ஓவர் 5 Q ஸ்கொயர் வகுத்தல் 4 பை எப்சிலோன் 0 R க்கு சமமாக கிடைக்கும் அடர்த்தி ரோ உடன் கூடிய ஒரு சீரான மின்னூட்ட கோளத்தின் ஆற்றல் அது நாம் பெற்ற மற்ற சொற்றொடரைப் பயன்படுத்தி அதைக் கணக்கிடுவோம் அங்கு ஆற்றலானது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 1 ஹாஃப் இண்டெகரேஷன் ரோ r ரோ r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v d v பிரைம் அல்லது சில நேரங்களில் d v க்கு d r ஐ எழுதுகிறேன் மற்றும் d v பிரைம் க்கு d r பிரைம் ஐ எழுதுகிறேன் எனவே குழப்பம் வேண்டாம் இப்போது நீங்கள் இதை 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 1 ஹாஃப் இண்டெகரேஷன் d v ரோ r மற்றும் இந்த சொல் ரோ r பிரைம் r மைனஸ் r பிரைம் d r பிரைம் d v பிரைம் ஆனது 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 உடன் இணைத்து எழுத முடியும் ஆனால் நான் இதை அகற்றுவேன் இது r ல் உள்ள V ஆகும் ஆனால் இந்த V ஆஃப் r இறுதி மின்னூட்ட விநியோகத்தின் காரணமாக உள்ளது என்பதை கவனியுங்கள் இதற்கு சற்று முன்பு நாம் ஆற்றலை தீர்க்கும் போது நாம் முதலில் உள்ளே உள்ள மின்னூட்டத்தின் காரணமாக r ல் V ஐ கணக்கிட்டோம் இப்போது இந்த V ஆஃப் r என்பது இறுதி மின்னூட்டப் பகிர்வு காரணமாக ஏற்பட்ட மின் அழுத்தமானது ஏனென்றால் நான் இங்கே எடுத்துக்கொள்வது ரோ என்பது முழு மின்னூட்ட விநியோகத்தின் காரணமாக ஏற்பட்ட மொத்த மின்னூட்ட அடர்த்தி அல்லது மின்னூட்ட அடர்த்தி ஆகும் இப்போது முந்தைய பணிகளில் ஒன்றில் நீங்கள் இந்த V ஆஃப் r ஐ தீர்த்தீர்கள் மற்றும் இந்த V ஆஃப் r ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 3 Q ஓவர் 2 R மைனஸ் 1 ஹாஃப் Q r ஸ்கொயர் ஓவர் R cubed என நினைத்துப் பாருங்கள் இது நான் முன்பு கொடுத்த பணிகளில் ஒன்றாகும் எனவே நீங்கள் இதை 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 Q ஓவர் R க்கு சமமாகவும் r க்கு சமமாக R ஐயும் பார்க்க முடியும் எனவே மொத்த ஆற்றல் 1 ஹாஃப் இண்டெகரேஷன் ரோ r என வழங்கப்பட உள்ளது இது ஒரு நிலையான d v ஆகும் நான் மின்னழுத்தத்தை 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 3 Q ஓவர் 2 R மைனஸ் 1 ஹாஃப் Q r ஸ்கொயர் ஓவர் R cubed என எழுதுகிறேன் முதல் சொல் மாறிலி ஆகும் எனவே தொகையீடு இந்த மின்னூட்டத்திற்கு Q மடங்கு மாறிலிக்கு சமமாக வருகிறது எனவே நான் இதை 1 ஹாஃப் Q times 3 Q ஓவர் 2 R மற்றும் இங்கே ஒரு 4 பை எப்சிலான் 0 denominator ல் உள்ளது கழித்தல் அடுத்த சொல் ஆனது இந்த ஒரு பாதியாக மற்றும் இந்த ஒரு பாதி ஐ 1 4th Q ஓவர் R cubed என எழுத முடியும் மேலும் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 மற்றும் நான் இண்டெக்ரேசன் ரோ உடன் விட்டுவிடுவேன் அது ஒரு மாறிலி வால்யூம் இண்டெகரல் 4 pi r ஸ்கொயர் d r ஆக இருக்க போகிறது மற்றும் நான் ஏற்கனவே என்னிடம் ஒரு r ஸ்கொயர் உள்ளது நாம் அனைத்து விதிமுறைகளையும் கவனித்துக் கொண்டோமா என்று பார்ப்போம் 1 பாதி மற்றும் 1 பாதி எனக்கு நான்கில் ஒரு பங்கை கொடுக்கிறது Q ஓவர் R cubed ஐ நாம் கவனித்துக் கொண்டோம் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 இங்கே கவனித்துக் கொள்ளப்படுகிறது பின்னர் ரோ முறை 4 பை R squared கூட நன்றாக உள்ளது எனவே நான் இப்போது 4 பை எப்சிலோன் 0 R Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலோன் 0 R மற்றும் நான் 3 காலாண்டுகள் மைனஸ் Q ஓவர் 4 பை எப்சிலோன் 0 R cubed 1 4th times rho times 4 pi க்கு சமமாக இதை எழுத முடியும் இங்கிருந்து வரும் இவை மாறிலிகள் பின்னர் நான் R ஐ 5 க்கு உயர்த்த வேண்டும் ஏனெனில் இந்த தொகையீடு 0 வில் இருந்து R ஆக உள்ளது எனவே இது Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலோன் 0 R என வெளியே வருகிறது நாம் இதை வெளியே எடுத்தால் நான் 3 காலாண்டுகள் உடன் விடப்பட்டு மைனஸ் Q 4 பை எப்சிலோன் 0 R ஐ நாம் வெளியே எடுக்கலாம் எனவே 1 ஓவர் R times 1 4th times 4 pi R raise to 5 times ரோ ஓவர் Q இதை மீண்டும் ஒரு சில விஷயங்களை ரத்து செய்யும்போது இந்த R ஸ்கொயர் R pi ஆனது எனக்கு R cubed ஐ இங்கே கொடுக்கிறது எனவே நான் Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலோன் 0 R 3 காலாண்டுகள் மைனஸ் 1 4th times 1 5th 4 பை R cubed ரோ ஓவர் Q 4 பை R cubed ரோ என்பது 3 Q என்பதை சமமாக பெறுகிறேன் எனவே நான் பெறும் ஆற்றல் Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலான் 0 3 காலாண்டுகள் மைனஸ் ஓவர் 20 times 3 ஓவர் Q ஓவர் Q இந்த Qவை ரத்து செய்யும்போது மற்றும் உங்களுக்கு இங்கே R Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலோன் 0 3 காலாண்டுகள் மைனஸ் 3 ஓவர் 20 எனக்கிடைக்கும் இதனால் Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலோன் 0 times இது 12 ஓவர் 20 இது 3 5th அதாவது 3 5th Q ஸ்கொயர் ஓவர் 4 பை எப்சிலோன் 0 R க்கு சமமாக இருக்கும் முந்தைய அதே பதில்

எனவே இரண்டு வெவ்வேறு முறைகளுடன் ஒரு மின்னூட்டத்தை விநியோகிக்கும் மின்னூட்ட ஆற்றலைப் பகிர்ந்தளிப்பதற்கு நாம் இப்போது தீர்வு கண்டோம் இது வெளியிலிருந்து மின்னூட்டத்தைக் கொண்டு வருவதன் மூலம் ஒன்று திரட்டப்படுவதாக நாங்கள் நினைத்தோம் எனவே நாம் ஏற்கனவே உள்ள மின்னூட்டம் காரணமாக ஏற்படும் மின்னழுத்தத்தை கணக்கிட்டோம் மற்றும் தொகையீடு செய்ய மின்னூட்டத்தை பெருக்கினோம் மற்றும் மற்ற நேரடி வெளிப்பாடு இது 1 ஹாஃப் v r ரோ r எனவே இறுதியாக ஒரு மின்னூட்ட விநியோகம் அல்லது மின்னூட்டங்களின் தொகுப்பு இருந்தால் இந்த அமைப்பின் ஆற்றலை 1 ஹாஃப் என அது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் ரோ r ரோ பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v d v பிரைம் என நான் எழுத முடியும் மேலும் இது 1 ஹாஃப் இண்டெகரேஷன் v of r என்பது முழு மின்னூட்ட விநியோகத்தின் மடங்கு ரோ of r times d v இன் காரணமாக உருவான மின் அழுத்தத்திற்கு சமமாகும் புள்ளி மின்னூட்டங்களை கொண்ட மின்னூட்டப் பகிர்வு விஷயத்தில் ரோ என்பது டெல்டா செயல்பாட்டைத் தவிர வேறெதுவும் இல்லை மற்றும் நான் i j i என்பது j Q i Q j ஓவர் r i மைனஸ் r j summed ஓவர் 1 ஹாஃப் மற்றும் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 க்கு சமமாக இருக்காது என்ற வெளிப்பாடு மூலம் திரும்பப் பெறுவேன்

தொடர் மின்னூட்டப் பகிர்விலிருந்து புள்ளி மின்னூட்டங்களைக் கொண்ட மின்னூட்ட விநியோகத்திற்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இந்த விஷயத்தில் இண்டெகரேஷன் ரோ r d v for d v tending to 0 என்பது 0 க்கு செல்வதில்லை என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த புள்ளி மின்னூட்டங்கள் டெல்டா செயல்பாடுகளைப் போன்றவை எனவே தொகையீடு செய்வதில் நான் வெளிப்படையாக மின்னூட்டங்களின் சுய தொடர்புகளைத் தவிர்க்க வேண்டும் இந்த சூத்திரத்தைப் பற்றி நான் முன்பு விவாதித்தபோது தொடர் விநியோகத்தில் இந்த ரோ r d v தொகையீடு ஓவர் சிறிய மற்றும் மிகச்சிறிய கன அளவு மைக்ரோஸ்கோப்பிக்கலி நுண்ணிய சிறிய தொகுதி 0 க்கு செல்கிறது ஆனால் புள்ளி மின்னூட்டங்களில் இவ்வாறு இல்லை என்று நான் கூறியிருந்தேன் எனவே ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விரிவுரையை கேட்ட பிறகு நீங்கள் இந்த இணைப்பை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்